கணினி நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால்ஸ் பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே கடந்த வகுப்புகளில் இந்த சாப்ட்வேர் டிபைன்ட் நெட்வொர்க்கிங் பற்றி விவாதித்தோம் எனவே இன்று ஒரு சாப்ட்வேர் டிபைன்ட் ஆர்க்கிடெக்சர் சாப்ட்வேர் டிபைன்ட் நெட்வொர்க்கிங் ஆர்க்கிடெக்சர் மற்றும் மினினெட் எனப்படும் எங்கள் நெட்வொர்க் எமுலேட்டர் இயங்குதளத்தில் செயல்படுத்தப்படுவதைக் காண்போம் மேலும் இந்த ஓபன்ஃப்ளோ ப்ரோடோகால்ஸ்ப் பற்றி பேசுகிறோம் எனவே எங்கள் மினினட் ஆர்க்கிடெக்சர் மேல் இந்த ஓபன்ஃப்ளோ ப்ரோடோகால்ஸ் பாக்கெட்டுகளை அனுப்ப அல்லது பெற அல்லது உங்கள் கணினியில் எங்கள் நெட்வொர்க் டோபாலஜியைப் பின்பற்ற நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைக் காண்போம் எனவே இந்த மினினெட் மற்றும் ஓபன்ஃப்ளோ கன்ட்ரோலர்களில் எங்கள் பயணத்தை மேற்கொள்வோம் எனவே இப்போது வரை நாம் முன்னர் வெவ்வேறு சாக்கெட் ப்ரோக்ராம்மிங் அம்சங்களைப் பார்த்தோம் எனவே நீங்கள் உண்மையில் மினினெட்டில் இந்த வெவ்வேறு சாக்கெட் ப்ரோக்ராம்மிங்களை இயக்கலாம் மற்றும் பாக்கெட்டுகள் உண்மையில் நெட்வொர்க்கில் பயணிப்பதைக் காணலாம் இப்போது இன்டர்நெட்டில் பாக்கெட்டுகளைப் கைப்பற்ற வயர்ஷார்க் என்ற நல்ல டிராபிக் அனாலிசிஸ் டூல் எங்களிடம் உள்ளது எனவே இந்த வயர்ஷார்க்கின் டெமோவை முதலில் உங்களுக்குக் காண்பிப்பேன் மேலும் நீங்கள் உண்மையில் பாக்கெட்டுகளை எவ்வாறு கைப்பற்றலாம் மற்றும் நெட்வொர்க்கில் தனிப்பட்ட பாக்கெட்டுகளை அனாலிசிஸ் செய்யலாம் எனவே இங்கே இந்த வயர்ஷார்க் இன்டர்பேஸ் உள்ளது எனவே புதிதாக அதைத் திறக்கிறேன் இதனால் விஷயங்கள் உங்களுக்கு எளிதாகிவிடும் எனவே நாங்கள் ஒரு வயர்ஷார்க் கருவியைத் திறந்தோம் எனவே அந்த வயர்ஷார்க் கருவியில் இது வயர்ஷார்க் முகப்புத் திரை சரி எனவே இந்த இயந்திரத்தில் உள்ள அனைத்து இன்டர்பேஸ்களையும் இங்கே நீங்கள் காணலாம் அங்கு நீங்கள் பாக்கெட்டுகளைப் கைப்பற்ற முடியும் இப்போது இந்த குறிப்பிட்ட இயந்திரம் வயர்லெஸ் லேனுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த அகாடெமிக் SSID உடன் Wi Fi ரௌட்டர்க்கு இது இணைக்கப்பட்டுள்ளதை இங்கே காணலாம் எனவே இந்த WLAN 0 இன்டர்பேஸ்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அங்கு அது சில பாக்கெட்டுகளைப் பெறுகிறது ஒரு சிறிய கிராப் நடந்து கொண்டிருப்பதை இங்கே காணலாம் எனவே அது அடிப்படையில் இருக்கும் பாக்கெட்டுகளை கைப்பற்றுகிறது எனவே WLAN 0 இன்டர்பேஸ்ஸில் பாக்கெட்டைப் கைப்பற்ற ஆரம்பிக்கலாம் எனவே இங்கே இது WLAN 0 இன்டர்பேஸ்ஸில் பாக்கெட்டுகளை கைப்பற்றுகிறது எனவே நாங்கள் சில வலைத்தளங்களைத் திறப்போம் எனவே இந்த கூகிள் வலைத்தளத்தைப் புதுப்பிப்போம் அல்லது ஜிமெயில் வலைத்தளத்திற்குச் செல்வோம் இதன்மூலம் சில பாக்கெட்டுகளைப் பெறலாம் இப்போது மீண்டும் வயர்ஷார்க்கிற்கு வாருங்கள் வயர்ஷார்க் இன்டர்பேஸ்ஸை நிறுத்துங்கள் இங்கே நீங்கள் அனைத்து பாக்கெட்டையும் பார்க்கலாம் எனவே நெறிமுறை புலம் இருக்கும் இடத்தில் நிறைய பாக்கெட்டுகள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே எங்களிடம் ப்ரோடோகால் பீல்ட் உள்ளது அதாவது ஜி எனவே இந்த ஜி பி என்பது ஜி இ விஷன் புரோட்டோகால் என்று அழைக்கப்படுகிறது இது டீம் வியூவர் வகையான பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது இது தற்போது நான் ரெகார்டிங் செய்ய பயன்படுத்துகிறேன் எனவே இது போன்ற நிறைய பாக்கெட்டுகளை ஜி பி வகையான பாக்கெட்டுகளை கைப்பற்றுகிறது இது சில டிசிபி பாக்கெட்டையும் கைப்பற்ற வேண்டும் எனவே இங்கே நீங்கள் காணக்கூடிய சில டி பி பாக்கெட்டுகள் உள்ளன எனவே இங்கே டி பி பாக்கெட்டுகள் உள்ளன இப்போது நீங்கள் இந்த பாக்கெட்டுகளில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கும்போது எனவே இங்கே ஒரு பாக்கெட்டை தேர்வு செய்கிறேன் எனவே இது ப்ரோடோகால் டி எஸ் பதிப்பு 1 2 ஐ நமக்குக் காட்டுகிறது இது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி என்கிரிப்டெட் TLS என்கிரிப்டெட் பாக்கெட் ஆகும் எனவே கூகிள் டி பி ப்ரோடோகால் மேல் பாக்கெட்டை அனுப்பும்போதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் லேயரில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த டி எஸ் பயன்படுத்துகிறது இப்போது இந்த இரண்டாவது விண்டோவை நீங்கள் பார்த்தால் இந்த இரண்டாவது விண்டோ உண்மையில் வெவ்வேறு லேயரில் பாக்கெட் விவரங்களை உங்களுக்கு வழங்குகிறது பி TCPIP ப்ரோடோகால்ஸ் ஸ்டாக்கின் 5 லேயர்களை காட்சிப்படுத்த இது ஒரு சிறந்த வழியாகும் எனவே இங்கே நாம் படிப்பைப் பின்பற்றும் வழியை இந்த மேல்நோக்கி அணுகுவதை மீண்டும் பார்க்க ஆரம்பிக்கலாம் எனவே உங்களிடம் இந்த எஸ்எஸ்எல் பாக்கெட் இருப்பதை நீங்கள் காணலாம் இது எங்களிடம் உள்ள என்கிரிப்டெட் டேட்டா பிட்கள் ஆகும் அதன் பிறகு எங்களிடம் இந்த எச் பி ஹெட்டர் உள்ளது எனவே அந்த எச் பி ஹெட்டரில் நாம் ஒரு ப்ராக்ஸியுடன் இணைக்கிறோம் ஏனெனில் இந்த கணினியிலிருந்து நாம் பாக்கெட்களை அனுப்புகிறோம் இது எச் பி ப்ராக்ஸி சர்வருக்கு அனுப்பப்படுகிறது மேலும் அந்த எச் பி ப்ராக்ஸி சர்வரில் இருந்து அது கூகுள்ளிற்கு செல்கிறது எனவே கூகிளுக்கு அனுப்பும் பாக்கெட் அந்த பாதுகாப்பான சாக்கெட் லேயருக்குள் உள்ளது இந்த லேயரில் என்கிரிப்டெட் செய்யப்பட்ட டேட்டா உள்ளது எனவே இது டி எஸ் வழியாக எச் பி பற்றி சொல்லும் இந்த அப்ப்ளிகேஷன் டேட்டா ப்ரோடோகாலை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே இது அப்ப்ளிகேஷன் டேட்டாவை டி எஸ் வெர்சன் 1 2 நீளம் மற்றும் என்கிரிப்டெட் அப்ப்ளிகேஷன் டேட்டாவை அளிக்கிறது எனவே இது அப்ப்ளிகேஷன் டேட்டாவின் என்கிரிப்டெட் பகுதியாகும் எனவே மூன்று வெவ்வேறு டி எஸ் ரெக்கார்ட் ப்ளாக்ஸ் உள்ளன எனவே முழு டேட்டாவும் மூன்று வெவ்வேறு டி எஸ் ப்ளாக்ஸ்ஸாக பிரிக்கப்பட்டுள்ளது மேலும் இது முழு அப்ப்ளிகேஷன் டேட்டாவையும் கொண்டுள்ளது ப்ராக்ஸி தகவலைக் கொண்ட இந்த எச் பி எக்ஸ்டென்ஷன் பின்னர் டி பி போர்ட்டில் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் உள்ளது பி விவரங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே எனது சோர்ஸ் போர்ட் 8080 டெஸ்டினேஷன் டி பி போர்ட் 54768 ஸ்ட்ரீம் இன்டெக்ஸ் 1 போன்றது ஒற்றை ஸ்ட்ரீம் செக்மென்ட் லேன் அதில் டி பி வரிசை எண் உள்ளது இது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அடுத்த வரிசை எண் அக்நாலெட்ஜ்மெண்ட் எண் மற்றும் ஹெட்டர் லென்த் சில டி பி ஃபிளாக்ஸ் பி தலைப்பில் பல ஃபிளாக்ஸ்கள் இருந்தன எனவே அந்த ஃபிளாக்ஸ் பிட்கள் இங்கே விண்டோ அளவு ரிசீவர் விளம்பரப்படுத்திய விண்டோ அளவு அதன்படி கணக்கிடப்பட்ட விண்டோ அளவு மற்றும் செக்சம் பீல்ட் அர்ஜெண்ட் பாய்ண்ட்டர் பின்னர் டி பி ஆப்சன் பீல்ட் மற்றும் வரிசை மற்றும் அக்நாலெட்ஜ்மெண்ட் பீல்ட் நீங்கள் ஐபி ஹெட்டரை பார்க்கலாம் அடுத்த தலைப்பு ஐபி ஹெட்டர் ஐபி ஹெட்டருக்குள் சோர்ஸ் அட்ரஸ் மற்றும் டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஆகியவற்றைக் காணலாம் இப்போது நான் 172 2 30 ஐக் கொண்ட சோர்ஸ் அட்ரஸ் இது எங்கள் ஐ டி கரக்பூர் நெட்வொர்க்கில் உள்ள ப்ராக்ஸி அட்ரஸ்ஸின் ஐபி ஆகும் டெஸ்டினேஷன் அட்ரஸ் 10 130 என்பது இந்த இயந்திரத்தின் அட்ரஸ் ஆகும் எனவே நீங்கள் இந்த இயந்திரத்தின் ஐபியை பார்க்க முயற்சித்தால் ஈத்தர்நெட் அட்ட்ரஸ்ஸில் லூப் பேக் அட்ட்ரஸ்யை நன்றாகக் காணலாம் எனவே WLAN அட்ட்ரஸ் வயர்லெஸ் லேன் இன்டர்பேஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளதை இங்கே காணலாம் எனவே அட்ட்ரஸ் 10 50 130 இந்த இயந்திரத்தின் அட்ட்ரஸ் ஆகும் எனவே இங்கே இலக்கு அட்ட்ரஸ் 10 130 இந்த இயந்திரத்தின் அட்ட்ரஸ் ஆகும் டி வைத்திருக்கும் எச் பி ப்ராக்ஸியிலிருந்து ஐ டி காரக்பூரில் உள்ள இந்த இயந்திரத்திற்கும் ஐபி ஹெட்டரில் உள்ள வேறுபட்ட பீல்ட்டிருக்கும் பாக்கெட் பெறப்பட்டுள்ளது எனவே ஐபி ஹெட்டர் ஐபி ஹெட்டரில் உள்ள ஃபிளாக்ஸ் பிட்களை நீளமாக்குகிறது பிராஃக்மென்டெட் தகவல் ஆகும் பின்னர் அப்பர் லேயர் ப்ரோடோகால் எனவே இது டீ பி ப்ரோடோகால்யைப் பயன்படுத்துகிறது பின்னர் சோர்ஸ் டெஸ்டினேஷன் இந்த ஐபி லேயர் ஹெட்டர் தகவல் இந்த ஈதர்நெட் தகவல் உங்களிடம் உள்ளது எனவே நீங்கள் இங்கிருந்து பார்க்கக்கூடிய ஈத்தர்நெட் தகவல் மற்றும் இறுதியாக லிங்க் லேயர் தகவல் எனவே டேட்டா லிங்க் லேயர் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் மற்றும் மேக் ஆகிய இரண்டு துணை பகுதிகளைக் கொண்டுள்ளது எனவே மேக்கில் இருந்து வரும் இந்த பிரேம் தகவல் மற்றும் எல் சியில் இருந்து வரும் இந்த ஈதர்நெட் தகவல் இது பாக்கெட் அரைவல் நேரம் எபோச் நேரம் பிரேம் நீளம் மற்றும் லிங்க் லேயர் தகவலைக் குறிக்க வேறுபட்ட வேறுபட்ட பீல்ட்களைக் கொண்டுள்ளது வயர்ஷார்க்கைப் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் வெவ்வேறு வகை பாக்கெட்டுகளைப் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக இது ஒரு டி என் பாக்கெட்டுகள் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது எஸ் என் என குறிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பாக்கெட்டுக்கான டி பி தலைப்பை நீங்கள் பார்த்தால் ஆம் டி பி தலைப்பு எனவே அந்த பாக்கெட்டுக்கான டி பி ஹெட்டரைப் நீங்கள் பார்த்தால் எஸ் என் பிட் அமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே இது அடிப்படையில் ஒரு எஸ் என் பாக்கெட் ஆகும் பி இணைப்பை துவங்குகிறது எனவே ஒரு எஸ் என் எனவே நீங்கள் இங்கே டி பி மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் மெக்கானிசமை சுவாரஸ்யமாகக் காணலாம் எனவே எஸ் என் பாக்கெட் வரிசை எண் 0 மற்றும் குறிப்பிட்ட விண்டோ அளவுடன் அனுப்பப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு எஸ் கே ஐக் காணலாம் அதைத் தொடர்ந்து மற்றொரு ஏ எனவே இந்த மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் இங்கே நடக்கிறது எனவே இந்த வயர்ஷார்க் கருவியைப் பயன்படுத்தி உங்கள் இயந்திரத்தில் வரும் அனைத்து பாக்கெட்டுகளையும் உண்மையில் கைப்பற்றலாம் அவற்றை நீங்கள் கூர்ந்து ஆய்வு செய்யலாம் உங்கள் இயந்திரத்தில் வரும் வெவ்வேறு பாக்கெட்டுகள் என்ன என்பதையும் அந்த பாக்கெட் எவ்வாறு வெவ்வேறு ஹெட்டர் பீல்ட்டுகளில் புரோட்டோகால் ஸ்டேக்கின் வெவ்வேறு லேயரில் செயலாக்குவது என்பதையும் அதை மேலும் ஆராயலாம் எனவே வயர்ஷார்க்கைப் பயன்படுத்தி பாக்கெட் ஆய்வை எவ்வாறு செய்யலாம் என்பது பற்றிய சுருக்கமான யோசனை இது எனவே அடுத்து ஒரு கணினியில் கணினி நெட்வொர்க்கை எவ்வாறு எமுலேட் செய்யலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே இது எமுலேட்டர் இயங்குதளமாகும் இது மீண்டும் ஒரு எஸ் என் அடிப்படையிலான கருவியாகும் இது நாம் சிறிய விவரங்களில் விவாதிக்கப் போகிறோம் எனவே கணினி நெட்வொர்க்கில் கணினி நெட்வொர்க்கைக் கற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழி ஏற்கனவே இருக்கும் நெட்வொர்க்கில் அதைப் பரிசோதிப்பதாகும் அது எப்போதும் இருக்கும் எனவே உங்கள் சொந்த புரோட்டோகால் நீங்கள் இயக்கினால் ஒரு புரோட்டோகால் வடிவமைத்து அதை உங்கள் நெட்வொர்க்கில் இயக்கவும் என்று சொன்னால் அதைச் செய்வதற்கான சிறந்த வழியாகும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் தற்போதுள்ள இந்த வகையான நெட்வொர்க் இருந்தால் அது அனைவருக்கும் கிடைக்காமல் போகலாம் எனவே ஏற்கனவே உள்ள நெட்வொர்க்கை அணுகுவது கடினம் எனவே சில நேரம் நீங்கள் நெட்வொர்க்கிற்கு லிமிடெட் அக்சஸ் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஐ டி காரக்பூர் நெட்வொர்க்கில் எங்களுக்கு சில லிமிடெட் அக்சஸ் உள்ளது ஐ டி கரக்பூர் நெட்வொர்க்கில் நீங்கள் எதையும் இயக்க முடியாது ஏனெனில் இது ஒரு பப்ளிக் நெட்வொர்க் மற்றும் உங்கள் தனிப்பட்ட நெட்வொர்க்கை வடிவமைக்க விரும்பினால் அல்லது உங்கள் தனிப்பட்ட நெட்வொர்க்கை அமைப்பது விலை அதிகம் எனவே அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம் நீங்கள் ஒரு கணினியில் நெட்வொர்க் டோபோலொஜியை எமுலேட் செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே கணினி நெட்வொர்க்கின் நடத்தைகளைப் புரிந்துகொள்ள வரலாற்று ரீதியாகப் பயன்படுத்தப்பட்ட பல சிம்முலேசன் தளங்கள் உள்ளன ஆனால் உங்கள் இயந்திரத்தில் சரியான ப்ரோடோகால் ஸ்டாக்கை பயன்படுத்தாததால் சிம்முலேசன் தளத்திற்கு பல லிமிடேஷன்கள் உள்ளன எனவே அதனால்தான் ஒரு சிம்முலேசன் நெட்வொர்க் உங்கள் ப்ரோடோகால் ஒரு உண்மையான சூழலில் எவ்வாறு செயல்பட முடியும் என்பது குறித்த சிறந்த தகவலை உங்களுக்கு வழங்காது ஆனால் மறுபுறம் எமுலேடெட் நெட்வொர்க்குக்கு அந்த திறன் உள்ளது எனவே ஒரு எமுலேடெட் நெட்வொர்க்கின் விஷயத்தில் சிம்முலேசன் நெட்வொர்க்கிலிருந்து வேறுபாடு என்னவென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைக் காட்டிலும் நீங்கள் ஒரு கற்பனையான அல்லது ஹைபோதட்டிக்கல் சூழலில் சிம்முலேசன் செய்யவில்லையா நெட்வொர்க் ப்ரோடோகாலை நீங்கள் கர்னலுக்குள் செயல்படுத்துவதை பயன்படுத்துகிறீர்கள் இது ஒரு உண்மையான நெட்வொர்க்கில் இயங்கப் போகிறது அந்த எமுலேடெட் நெட்வொர்க்கில் உங்கள் நெட்வொர்க்கின் செயல்திறன் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் சோதிக்கிறீர்கள் எனவே நன்மை என்னவென்றால் அது ஏற்கனவே இருக்கும் நெட்வொர்க்கிலிருந்து இன்டிபென்டென்ட்டாக உள்ளது மேலும் தேவையான அளவு சரி என அமைக்கலாம் இப்போது ஒரு பிஸிக்கல் நெட்வொர்க்கில் கணினி நெட்வொர்க்குகளின் வெவ்வேறு காம்போனென்ட்ஸ் அல்லது வெவ்வேறு பார்ட்ஸ் இங்கே உள்ளன எனவே உங்களிடம் ரௌட்டர்ஸ்கள் உள்ளன உங்களிடம் சுவிட்சுகள் உள்ளன உங்களிடம் வெவ்வேறு ஹோஸ்ட் மற்றும் சர்வர் உள்ளது மற்றும் உங்களுக்கு லிங்க் உள்ளது இப்போது ஒரு விர்ச்சுவல் டொமைனில் அல்லது எமுலேட்டட் டொமைனில் இந்த மினிட் இயங்குதளத்தைப் பயன்படுத்தலாம் எனவே மினினெட்டை கணினியின் உள்ள ஒரு நெட்வெர்க் கணினியின் உள்ளே ஒரு எமுலேட்டட் நெட்வொர்க் என்று அழைக்கிறோம் எனவே இந்த ரௌட்டர்ஸ்கள் மரபு நெட்வொர்க்கிற்கான விர்ச்சுவல் நேம்ஸ்பேஸ் அல்லது சாப்ட்வேர் வேறுபட்ட நெட்வெர்க்கிகான ஓபன் விஸ்விட்ச் என அழைக்கப்படும் ஒன்றைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகின்றன எனவே ஓபன் விஸ்விட்ச் என்பது ஒரு கருவி சங்கிலி இது ஓபன் தளம் ஓபன் தளம் அல்லது ஓபன் சோர்ஸ் தளங்களில் சுவிட்ச் செயல்படுத்தலை வழங்குகிறது உங்களிடம் ஓபன் விஸ்விட்ச் செயல்படுத்தல் உள்ளது மற்றும் திறந்த விஸ்விட்ச்ஐப் பயன்படுத்தி உங்கள் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கும் கர்னல் ப்ரோடோகால் ஸ்டாக்கைப் பயன்படுத்தி ஒரு சுவிட்சைப் எமுலேட் செய்யலாம் ஒரு ஓபன் விஸ்விட்ச் தளத்தைப் பயன்படுத்தி ஒரு சுவிட்சை மீண்டும் எமுலேட் செய்யலாம் விர்ச்சுவல் நேம்ஸ்பேஸ் பயன்படுத்தி ஹோஸ்டைப் பின்பற்றலாம் ஒரு நேம்ஸ்பேஸ் என்பது ஒரு தனிப்பட்ட ஹோஸ்ட்களைப் போல செயல்படும் ப்ரோடோகால் ஸ்டாக்கின் உதாரணமாகும் எனவே உங்கள் கணினியில் இந்த முழு ப்ரோடோகால் ஸ்டாக் செயல்படுத்தல் உள்ளது இப்போது நீங்கள் அந்த ப்ரோடோகால் ஸ்டாக்கின் ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸை உருவாக்கி அதை ஒரு தனிப்பட்ட ஹோஸ்டாக எமுலேட் செய்கிறது எனவே இந்த முழு ஆர்க்கிடெக்ட்சர் ஆப்பரேட்டி சிஸ்டம் லெவல் விர்ச்சுவலைசேஷன் நாங்கள் செய்யும் முறையைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் எனவே இந்த வகையான விர்ச்சுவல் இயந்திரம் மற்றும் விர்ச்சுவல் பாக்ஸ் போன்ற கருவிகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே விர்ச்சுவல் பாக்ஸ் போன்ற ஒரு கருவியில் நாம் என்ன செய்வது நாங்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லெவல் விர்ச்சுவலைசேஷன் செய்கிறோம் எனவே உங்களிடம் இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் உள்ளது அவை இயங்கும் பல வி ஸ்ஐ வைத்திருக்கலாம் மேலும் ஒவ்வொரு வி எம்க்குள் நீங்கள் ஒரு வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டமை இயக்கலாம் எனவே ஒரு வி எம் ஒரு உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டமை ஹோஸ்ட் செய்ய முடியும் மற்றொரு வி எம் ஒரு விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை ஹோஸ்ட் செய்யலாம் மூன்றாவது வி எம் ஒரு ஃபெடோரா ஆப்பரேட்டிங் சிஸ்டமை ஹோஸ்ட் செய்யலாம் இந்த எல்லாவற்றையும் ஹோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் மேல் இயக்க முடியும் இதேபோன்ற வழியில் இங்கே நாங்கள் இந்த விர்ச்சுவல் நேம்ஸ்பேஸைப் பயன்படுத்தி நெட்வெர்க்கை எமுலேட் செய்கிறோம் மேலும் உங்கள் கர்னலுக்குள் நெட்வெர்க் ப்ரோடோகால் ஸ்டாக்கைக் கொண்ட விர்ச்சுவல் ஸ்விட்சு கான்செப்ட் உள்ளது அந்த ப்ரோடோகால் ஸ்டாக்கின் விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸை உருவாக்குகிறோம் எனவே நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ஹோஸ்டை உருவாக்கும்போது அதாவது 5 லேயர்களின் முழு டி பிTCPIP ப்ரோடோகால் ஸ்டாக்கின் ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸை எடுத்து அதை ஒரு விர்ச்சுவல் நேம்ஸ்பேஸாக கருதுகிறீர்கள் எனவே நேம்ஸ்பேஸ் என்ற சொல் உண்மையில் இந்த முடிவின் ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸின் எண்டு டு எண்டு ப்ரோடோகால் ஸ்டாக்கைக் குறிக்கிறது எனவே நீங்கள் ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸை எடுத்து அதை ஒரு தனிப்பட்ட ஹோஸ்டாக கருதுகிறீர்கள் இப்போது நாங்கள் ஒரு சுவிட்ச் அல்லது ரௌட்டரையை செயல்படுத்தப் போகிறீர்கள் என்றால் ப்ரோடோகால் ஸ்டாக்கின் மூன்றாம் லேயரில் நீங்கள் ரூட்டிங் செயல்பாடுகளை இயக்க வேண்டும் அல்லது ப்ரோடோகால் ஸ்டாக்கின் இரண்டு லேயரில் நீங்கள் ஸ்விட்சிங் செயல்பாடுகளை இயக்க வேண்டும் அல்லது லேயர் இரண்டு செயல்பாடுகள் இந்த ஓபன் விஸ்விட்ச்சின் உதவியுடன் நீங்கள் செயல்படுத்த முடியும் எனவே ஓபன் விஸ்விட்ச் விர்ச்சுவல் ஸ்விட்சிங் செயல்பாடுகள் அல்லது அந்த நேம்ஸ்பேஸின் மேல் உள்ள ரூட்டிங் செயல்பாடுகளை ப்ரோடோகால் ஸ்டாக்கின் நேம்ஸ்பேஸில் ஏற்றுக்கொள்ளும் விர்ச்சுவல் லிங்க்களைப் பயன்படுத்தி பிஸிக்கல் லிங்க்களை நீங்கள் பின்பற்றலாம் இப்போது இது பிஸிக்கல் டொமைனில் உள்ள ஒரு வகையான எளிய கணினி நெட்வெர்க் ஆகும் இது இயங்கும் ஃபயர்பாக்ஸ் போன்ற பிரௌசரில் இது ஒரு நெட்வெர்க் ஸ்விட்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது மீண்டும் ஒரு எச் பி சர்வருடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே பிரௌசரைப் பயன்படுத்தி நீங்கள் எச் பி சர்வரில் இருந்து டேட்டாவை பிரௌஸ் செய்யலாம் இப்போது ஒரு இயந்திரத்திற்குள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அதே விஷயம் எனவே இங்கே உங்கள் லினக்ஸ் கர்னல் உள்ளது அந்த லினக்ஸ் கர்னலில் உங்களிடம் இந்த ஓபன் விஸ்விட்ச் கர்னல் தொகுதி உள்ளது இது அந்த டி பி ப்ரோடோகால் ஸ்டாக்கின் விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ்ஸை எடுத்துக்கொள்வதன் மூலம் ஸ்விட்சிங் செயல்பாடுகளை இயக்குகிறது பின்னர் உங்களிடம் இரண்டு வெவ்வேறு நேம்ஸ்பேஸ்கள் ஹோஸ்ட் நேம்ஸ்பேஸ்கள் உள்ளன எனவே இந்த இரண்டு வெவ்வேறு ஹோஸ்ட் நேம்ஸ்பேஸ்கள் மீண்டும் டி பி ப்ரோடோகால் ஸ்டாக்கின் இந்த 5 லேயர்களின் விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ்ஸைக் கொண்டுள்ளன மேலும் அவை நீங்கள் ஒரு பயர்பாக்ஸை இயக்கும் அப்ப்ளிகேஷன் தளத்தில் உள்ளன பின்னர் உங்களிடம் இந்த லினக்ஸ் கர்னல் உள்ளது இது இந்த விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ்ஸின் ப்ரோடோகால் ஸ்டாக்கைக் கொண்டுள்ளது பின்னர் ஈத்தர்நெட் 0 இது ஒரு விர்ச்சுவல் லிங்க் ஆகும் இது இந்த ஓபன் விஸ்விட்ச் கர்னல் கர்னல் தொகுதிக்கு இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது விர்ச்சுவல் சுவிட்சில் இந்த லாஜிக்கல் சுவிட்சுடனும் அப்ப்ளிகேஷனில் நீங்கள் இயங்கும் எச் பி சர்வர் மற்றும் ப்ரோடோகால் ஸ்டாக்கின் மீதமுள்ள பகுதியுடனும் இந்த eth 0 மூலம் விர்ச்சுவல் லிங்க்யுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நெட்வொர்க்கின் இந்த விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ஸ்களைப் பயன்படுத்தி ஒரு இயந்திரத்தில் நீங்கள் பிஸிக்கல் நெட்வொர்க்கை இம்ப்ளிமென்ட் செய்யலாம் எனவே இப்போது நீங்கள் ஒரு கணினியில் ஒரு நெட்வொர்க்கில் இதுபோன்ற டோபாலஜிகளை எவ்வாறு உருவாக்க முடியும் மினினெட் கருவியைப் பயன்படுத்தலாம் அந்த மினினெட் கருவியின் டெமோவைக் காண்பிப்பேன் ஆனால் அதற்குச் செல்வதற்கு முன் மினினெட் கருவியின் உள்ளே சில எளிய கருத்துகளைக் காண்பிக்கும் எனவே இந்த மினினெட் கருவி இது ஒரு ஓபன் சோர்ஸ் கருவியாகும் நீங்கள் அதை மினினெட் வலைத்தளத்திலிருந்து இன்ஸ்டால் செய்யலாம் எனவே மினினெட் வலைத்தளத்திலிருந்து நீங்கள் படத்தை வெவ்வேறு வகையான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் கீழ் கூட பெறலாம் அல்லது சோர்ஸ் மூலம் பெறலாம் நீங்கள் அதை சோர்ஸ்லிருந்து தொகுத்து உங்கள் லினக்ஸ் அடிப்படையிலான இயந்திரத்தில் இன்ஸ்டால் செய்யலாம் எனவே மினினெட் கமெண்ட்டில் நீங்கள் mn mn போன்ற கமெண்ட்டை டைப் செய்தால் அது மினினட் மைனஸ் டோபோ ஒற்றை 2 உடன் ஒத்திருக்கும் அது என்ன செய்யும் இது இது போன்ற ஒரு டோபோலொஜியை உருவாக்கும் இது சுவிட்சின் ஒற்றை இன்ஸ்டன்ஸ் மற்றும் இரண்டு வெவ்வேறு ஹோஸ்ட்களைக் கொண்டிருக்கும் எனவே நீங்கள் அதை mn மைனஸ் மைனஸ் டோபோ ஒற்றை 3 ஆக மாற்றினால் நீங்கள் மூன்று வெவ்வேறு ஹோஸ்ட்களுடன் ஒற்றை சுவிட்ச் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை mn மைனஸ் மைனஸ் டோபோ லீனியர் 3 ஆக மாற்றினால் அது மூன்று சுவிட்சுகளின் லீனியர் டோபோலஜியை உருவாக்கும் மேலும் ஒரு ஹோஸ்ட் ஒவ்வொரு சுவிட்சுடனும் இணைக்கும் எனவே இதுதான் அதெனுடன் தொடர்பு கொண்ட டோபோலஜி ஆகும் பின்னர் நீங்கள் உருவாக்க விரும்பினால் ஒரு காம்ப்ளிகேட்டட் டோபோலஜியை சொல்லுங்கள் எனவே இங்கே நாம் என்ன செய்கிறோம் இந்த லீனியர் 23 போன்ற ஒரு டோபோலஜியை உருவாக்குகிறோம் இது ஒரு வகையான எஸ்டிஎன் டோபோலஜி நாங்கள் இம்ப்ளிமென்ட் செய்யப் போகிறோம் கடந்த வகுப்புகளில் இந்த எஸ் என் ஆர்க்கிடெக்ச்சர்ப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் எங்களிடம் சுவிட்சுகள் உள்ளன மேலும் சுவிட்சுகள் ஒரு கண்ட்ரோல்லேருடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த எஸ் என் மினினெட் நெட்வொர்க்கிங் தளத்தைப் பயன்படுத்தி நாம் இங்கே எமுலேட் செய்யப் போகிறோம் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் இந்த mn மைனஸ் மைனஸ் இடத்தைக் கொண்டிருக்கிறோம் லீனியர் 2 3 லீனியர் 2 3 என்பது உங்களிடம் இரண்டு சுவிட்சுகளின் லீனியர் டோபோலஜி உள்ளது அவை இணைக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று ஹோஸ்ட் ஒவ்வொரு தனித்தனியான சுவிட்ச்யுடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் மைனஸ் மைனஸ் கன்ட்ரோலரை ரிமோட்டிற்கு சமமாகக் குறிப்பிடுகிறோம் அதாவது எங்களிடம் ஒரு கண்ட்ரோலர் உள்ளது இது ரிமோட் கணினியில் உள்ளது மற்றும் அந்த கண்ட்ரோலர் சுவிட்சுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது அந்த கண்ட்ரோலரில் நீங்கள் தனிப்பட்ட கண்ட்ரோலர் சாப்ட்வேரை லோடு செய்ய வேண்டும் எனவே கடைசி வகுப்பில் ரியூ போன்ற பல கண்ட்ரோலர் தளங்கள் இருக்கக்கூடும் என்று நாங்கள் விவாதித்தோம் ஓபன் டேலைட் போன்ற போர்ட்ஸ் ஃப்ளட்லைட் போன்றவையாகும் பல்வேறு வகையான கண்ட்ரோலர்கள் உள்ளன உங்களுக்கு பிடித்த கண்ட்ரோலர்களை எடுத்து நீங்கள் வடிவமைத்த இந்த விர்ச்சுவல் கண்ட்ரோலருடன் அட்டாச் செய்ய வேண்டும் பின்னர் அந்த விர்ச்சுவல் கண்ட்ரோலர் மூலம் உங்கள் கண்ட்ரோலருக்குள் கோடிங்யை எழுதுவதன் மூலமும் உங்கள் கண்ட்ரோலருக்குள் நெட்வொர்க் அப்ப்ளிகேஷனை எழுதுவதன் மூலமும் எஸ்பிரிமெண்ட் செய்து எமுலேட்டட் நெட்வொர்க்கில் ரன் செய்ய வேண்டும் எனவே இப்போது இந்த முழு நடைமுறையின் டெமோவுக்கு செல்லலாம் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது முதலில் நாம் எனவே முதலில் ஒரு மினிநெட் இன்ஸ்டன்ஸ்யை ரன் செய்து ஒரு சுவிட்ச் மற்றும் மூன்று வெவ்வேறு ஹோஸ்ட் உள்ள டோபோலொஜி ஒன்றை உருவாக்குகிறோம் எனவே இதை ஸுடோ எம் என் மைனஸ் மைனஸ் டோபோ செய்வோம் எனவே நீங்கள் அதை ஸுடோ இன்ஸ்டன்களில் ரன் செய்ய வேண்டும் ஏனெனில் இது ஒரு ரியூவாக இயங்குகிறது ஏனெனில் நீங்கள் கர்னல் ப்ரோடோகால் ஸ்டாக்கை அக்சஸ் செய்ய போகிறீர்கள் எனவே உங்களுக்கு ரூட் அணுகல் தேவைஒற்றை கமா 3 நான் முன்பு காட்டிய வழி போல நம்மிடம் ஒரு சிங்கிள் சுவிட்ச்சும் அதனுடன் மூன்று வெவ்வேறு ஹோஸ்ட்கள் இணைக்கப்பட்டுள்ளன பின்னர் மைனஸ் மைனஸ் மேக் மைனஸ் மைனஸ் கன்ட்ரோலர் ரிமோட் மைனஸ் மைனஸ் சுவிட்ச் ஓவிஸ்கே எனவே இங்கே நான் ஒரு கண்ட்ரோலர் கொண்டிருக்கப் போகிறேன் என்று கூறுகிறது இது இப்போது சுவிட்சுடன் இணைக்கப் போகிறது மற்றும் வகை ஓவிஸ்கே வகையான சுவிட்சுடன் இணைக்கப் போகிறது எனவே நான் ரூட் பாஸ்வார்டு கொடுக்க வேண்டும் ஓ மன்னிக்கவும் நான் இங்கே ஒரு எழுத்துப்பிழையை உருவாக்கியுள்ளேன் அது கண்ட்ரோலராக இருக்க வேண்டும் கண்ட்ரோலரைச் சேர்க்க முயற்சிக்கும் போதெல்லாம் முதலில் என்ன நடந்தது என்பதை இப்போது நீங்கள் இங்கே காணலாம் லோக்கல் இயந்திரத்தில் ரிமோட் கன்ட்ரோலரை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே நாங்கள் லோக்கல் இயந்திரத்தில் கண்ட்ரோலரை இயக்கப் போகிறோம் என்று சொல்கிறோம் எனவே கண்ட்ரோலர் பொதுவாக இரண்டு வெவ்வேறு போர்ட்கள் 6653 அல்லது 6633 இல் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இயங்குகிறது எனவே இது கண்ட்ரோலரைத் தேடுகிறது ஆனால் தற்போது நாங்கள் எந்தக் கண்ட்ரோலரையும் செயல்படுத்தவில்லை எனவே இது கண்ட்ரோலரைக் கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் இது மூன்று வெவ்வேறு ஹோஸ்ட் எச்1 எச்2 மற்றும் எச்3 ஐச் சேர்த்தது மற்றும் எஸ்1 எனப்படும் சுவிட்சுகளைச் சேர்த்தது மற்றும் இணைப்புகள் எச்1 முதல் எஸ்1 எச்2 முதல் எஸ்1 மற்றும் எச்3 முதல் எஸ்1 வரை ஒரு வகையான ஸ்டார் டோபோலொஜியை கொண்டுள்ளது எனவே ஒரு சுவிட்சுடன் மூன்று ஹோஸ்ட்கள் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது மூன்று ஹோஸ்ட்களை கான்ஃபிகர் செய்து கண்ட்ரோலரைத் தொடங்கியது ஆனால் கண்ட்ரோலரை இணைக்க முடியவில்லை மற்றும் ஒரு சுவிட்ச்சும் தொடங்கப்பட்டது எனவே இப்போது நீங்கள் இங்கே மினிநெட் கன்சோலைப் பெற்றுள்ளீர்கள் இப்போது அந்த மினிநெட் கன்சோலில் இருந்து நீங்கள் பிங் ஏதாவது சொல்ல முயற்சித்தால் எச்1 பிங் எச்2 கமெண்ட்டை உருவாக்குகிறோம் எனவே நாம் எச்1 பிங் எச்2 எழுதும் போதெல்லாம் அதாவது எச்1 விர்ச்சுவல் நேம்ஸ்பேஸ்ஸில் இருந்து ப்ரோடோகால் ஸ்டாக்கில் இருந்து நாம் பிங் கட்டளையை இயக்கப் போகிறோம் ஹோஸ்ட் எச்2 ஐ பிங் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே இங்கே நீங்கள் அதை பிங் செய்ய முயற்சித்தால் அது பிங் செய்யப்படவில்லை என்பதைக் காணலாம் எனவே டெஸ்டினேஷன் ஹோஸ்டை அணுக முடியாது என்று அது கூறுகிறது இதேபோல் நீங்கள் எச்2 பிங் எச்3 என்று சொல்வதிலிருந்து பிங் செய்ய முயற்சித்தால் எந்திரங்களும் பிங் செய்யப்படாது என்றும் அது டெஸ்டினேஷன் ஹோஸ்டை அணுக முடியாது என்றும் கூறுகிறது இப்போது கண்ட்ரோலரை இயக்குவோம் எனவே இந்த மினினட் டைரக்ட்ட்ரீயின் கீழ் என்ன செய்வோம் நாங்கள் ரியூ கண்ட்ரோலரை பயன்படுத்தப் போகிறோம் எனவே நாங்கள் ரியூ டைரெக்டரிக்குச் சென்று கண்ட்ரோலரைத் தொடங்குகிறோம் எனவே ovs vsctl எனவே இந்த ovs vsctl கமெண்ட் ஒரு கண்ட்ரோலரைத் தொடங்கவும் அதனுடன் தொடர்புடைய ovs சுவிட்ச் செட் பிரிட்ஜ்ஜுடன் இணைக்கவும் பயன்படுகிறது நாங்கள் கண்ட்ரோலரை பிரிட்ஜ் மோட்டில் அமைக்க முயற்சிக்கிறோம் அது எஸ்1 உடன் இணைக்கப்படும் எனவே எஸ்1 ஒரு பிரிட்ஜ் மோட்டில் வேலை செய்யப் போகிறது இதன் மூலம் கண்ட்ரோலர் இணைக்கப்பட்டு பின்னர் ப்ரோடோகால்ஸ்ஸுக்கு சமமாக ஓபன்ஃப்ளோ 1 3 உள்ளது எனவே ஓப்பன்ஃப்ளோ வெர்சன் 1 3 ஐ எனது ப்ரோடோகால் smrl ஆகப் பயன்படுத்தப் போகிறோம் என்பதைக் குறிப்பிடுகிறோம் எனவே பாஸ்வெர்ட் இப்போது நாம் கண்ட்ரோலரைத் தொடங்கப் போகிறோம் எனவே நாம் இங்கே என்ன செய்தோம் இந்த எஸ் 1 உடன் இந்த ovs vsctl கமெண்ட்டை பிரிட்ஜ் மோட்டாக இந்த ஓபன்ஃப்ளோ வெர்சன் 1 3 ப்ரோடோகால் ஸ்டேக் மூலம் கான்ஃபிகர் செய்துள்ளோம் இப்போது நாம் சுவிட்ச் கன்ட்ரோலரை இயக்கப் போகிறோம் எனவே கண்ட்ரோலரை இயக்க நாம் ரியூ மேலாளரிடம் செல்கிறோம் ரியூ மேலாளரை வெர்போஸ் மோட்டில் இயக்கப் போகிறோம் எனவே இங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நாம் இயக்கப் போகும் கண்ட்ரோலர் ப்ரோக்ராம்மையும் காணலாம் எனவே கண்ட்ரோலரில் நீங்கள் சில அப்ப்ளிகேஷன்ஸ்களை இயக்க வேண்டும் எனவே கடந்த வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட உங்கள் சுவிட்சுகளை கான்ஃபிகர் செய்வதை அந்த அப்ப்ளிகேஷன்ஸ்கள் பார்த்துக் கொள்ளும் இது சுவிட்சை கான்ஃபிகர் செய்யும் மற்றும் அது அந்த சுவிட்சுக்குள் ஃபார்வேர்ட்டிங் ரூல்ஸ்களை இன்ஸ்டால் செய்யும் எனவே இங்கே நாம் ஒரு பைதான் ஸ்கிரிப்டை எழுதியுள்ளோம் இது உண்மையில் ரியூ கன்ட்ரோலருக்குள் பயன்படுத்தப்படும் டிபாஃல்ட் பைதான் ஸ்கிரிப்ட் மற்றும் அந்த பைதான் ஸ்கிரிப்ட் உண்மையில் ஒரு ஃபார்வேர்ட்டிங் மேனேஜரின் அப்ப்ளிகேஷன்ஸ் போலவே செயல்படுகிறது பாக்கெட்டை ஒரு இயந்திரத்திலிருந்து மற்றொரு இயந்திரத்திற்கு ஃபார்வேர்ட் செய்ய இது உங்களுக்கு உதவுகிறது எனவே நாங்கள் அதை இயக்கப் போகிறோம் இது வெர்சன் 13 டாட் பை கொண்ட எளிய சுவிட்ச் எனவே இது நீங்கள் எழுதிய பைதான் அப்ப்ளிகேஷன் அல்லது உண்மையில் இது ரியூவில் டிபாஃல்ட் அப்ப்ளிகேசனாகும் நீங்கள் ரியூவை இன்ஸ்டால் செய்ததும் அதைப் பெறலாம் எனவே அந்த குறிப்பிட்ட அப்ப்ளிகேசனை நாம் இங்கே இயக்கப் போகிறோம் எனவே அது ஒன்றை இயக்கியுள்ளது அதன்பிறகு அது இப்போது தொடர்புடைய சுவிட்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதை இயக்க முயற்சிப்போம் எச்1 பிங் எச்2 இப்போது நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் என்பதைக் காணலாம் மேலும் அது பிங் ஆகும்போது இங்கே நடக்கும் சில ஈவென்ட்களைப் பார்ப்போம் லாக் செய்யப்பட்ட சில ஈவென்ட் இருந்ததை இங்கே காணலாம் எனவே இந்த ஈவென்ட்டில் சில பாக்கெட்டுகள் கண்ட்ரோலருக்கு வருவதைக் காணலாம் மற்றும் அந்த பாக்கெட்டின் அடிப்படையில் அது தொடர்புடைய சுவிட்சுகளை கான்ஃபிகர் செய்கிறது எனவே கண்ட்ரோலர் ஈவென்ட்கள் இங்கே லாகின் செய்யப்பட்டுள்ளது சுவிட்சுகளின் ரெஸ்பான்ஸ் டைம் நீங்கள் ஆராய்ந்தால்இங்கே அது பிங் ஆகிறது என்று சுவாரஸ்யமான விஷயத்தை அப்செர்வ் செய்தீர்கள் எனவே அனுப்பப்பட்ட முதல் பாக்கெட்டுக்கு நீண்ட நேரம் எடுத்து இருப்பதை நீங்கள் காணலாம் இது 4 84 மில்லி விநாடி நேரம் எடுத்துள்ளது மீதமுள்ள பிங் பாக்கெட் 0 16 மில்லி விநாடி 0 03 மில்லி விநாடி மற்றும் 0 02 மில்லி விநாடிகள் எடுத்தது ஆனால் முதலாவது இன்னும் சில அதிகமான நேரம் எடுத்தது ஏன் அது ஏன் நான் விவாதித்த கடைசி வகுப்பில் இந்த முழு கண்ட்ரோலர் ஆர்க்கிடெக்சரும் முதல் பாக்கெட்டுக்கு சுவிட்சை அடையும் போதெல்லாம் எவ்வாறு இயங்கப் போகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அந்த பாக்கெட்டை எவ்வாறு செயலாக்குவது அல்லது எவ்வாறு ஃபார்வேர்ட் செய்வது என்பது குறித்து சுவிட்சுக்கு எந்த தகவலும் இல்லை எனவே சுவிட்ச் என்ன செய்திருக்கிறது என்பது சுவிட்ச் ஒரு ஓபன்ஃப்ளோ ஈவென்ட்டை அனுப்பும் அல்லது உருவாக்கும் இது கண்ட்ரோலரை அடையும் எனவே உருவாக்கப்பட்ட ஓப்பன்ஃப்ளோ ஈவென்ட்டை மற்ற டேப்பில் நாம் காணலாம் எனவே இந்த ஓபன்ஃப்ளோ ஈவென்ட்கள் உருவாக்கப்படும் அது தொடர்புடைய சுவிட்சுக்கு அனுப்பப்படும் பின்னர் அந்த குறிப்பிட்ட சுவிட்ச் அந்த ஈவென்ட் தொடர்புடைய கண்ட்ரோலருக்கு அனுப்பும் நாங்கள் ரியூ கண்ட்ரோலர் அப்ப்ளிகேஷனை இயக்குகிறோம் எனவே அந்த குறிப்பிட்ட அப்ப்ளிகேசன் சுவிட்சிங் அப்ப்ளிகேசன் அது ரூல்ஸ்களை உருவாக்கி அந்த குறிப்பிட்ட ரூல்ஸ்களுடன் சுவிட்சை கான்ஃபிகர் செய்யும் பின்னர் பாக்கெட் முன்னோக்கி வரும் அந்த நேரத்தில் பாக்கெட் சுவிட்சின் பஃபருக்குள் இருக்கும் எனவே ஆரம்ப பாக்கெட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நீண்ட தாமதத்தைக் காண்கிறோம் ஆனால் மீதமுள்ள பாக்கெட்டுக்கு தாமதங்கள் குறைவாக இருக்கும் மீண்டும் நான் அதை இயக்கினால் தாமதங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதை நீங்கள் காணலாம் முதல் தடவையாக மட்டுமே அந்த ஆரம்ப நீண்ட நேரம் எடுத்துள்ளது இதேபோல் இப்போது இந்த விஷயத்தில் நான் அதை வேறு கேஸ்ஸில் இயக்குகிறேன் எனவே முன்பு நான் எச்1 பிங் எச்2 ஐ செய்துள்ளேன் இப்போது அதை எச்2 ஹோஸ்டிலிருந்து இயக்கவும் எனவே நாங்கள் பிங்கை எச்2 ஹோஸ்டிலிருந்து எச்3 க்கு இயக்கினால் முதல் பாக்கெட் விஷயங்களை அனுப்ப சிறிது நேரம் எடுத்துள்ளதை மீண்டும் காணலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் இந்த முழு கண்ட்ரோலறையும் சுவிட்சுகளையும் இயக்கலாம் மற்றும் இந்த மினினேட் எமுலேட்டர் நெட்வொர்க் எமுலேட்டர் தளத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் டோபோலஜியை எமுலேட் செய்யலாம் இப்போது சுருக்கமாக இந்த ஈவென்ட்கள் அனைத்தும் மீண்டும் வெவ்வேறு நோட்டுகளுக்கு இயக்கப்பட்டிருப்பதை இங்கே காணலாம் இப்போது நாம் பைதானில் எழுதிய அப்ப்ளிகேஷனை பார்ப்போம் எனவே அங்குள்ள அப்ப்ளிகேஷனை விரைவாக உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே அப்ப்ளிகேஷன் டைரக்ட்ட்ரீற்குள் பல அப்ப்ளிகேஷன்கள் இருப்பதைக் காணலாம் எனவே நீங்கள் உண்மையில் இந்த அப்ப்ளிகேஷன்களுடன் விளையாடலாம் பின்னர் இந்த பைதான் ப்ரோக்ராம்மிங்கைப் பயன்படுத்தி உங்கள் சொந்த அப்ப்ளிகேஷனை எழுதத் தொடங்குவீர்கள் எனவே எளிய சுவிட்ச் 13 டாட் பை சரி எனவே இங்கே நாம் அடிப்படையில் என்ன செய்கிறோம் ஒரு எளிய சுவிட்ச் பதின்மூன்று வகுப்பு வரையறுக்கப்பட்டுள்ளது அதற்குள் நாங்கள் வெவ்வேறு செயல்பாடுகளை வரையறுக்கிறோம் ஆரம்ப தொடக்க செயல்பாடுகள் சுவிட்ச் அம்சங்களை கையாளுபவர் இது சுவிட்சுக்குள் வெவ்வேறு அம்சங்களைக் கையாளுகிறது பின்னர் சுவாரஸ்யமான பகுதி இது சேர்க்கும் ஃப்ளோ விஷயங்கள் ஆகும் எனவே இந்த கூடுதல் ஃப்ளோ ஒரு புதிய விதி புதிய ஃப்ளோவிற்கு ஒத்திருக்கும் எனவே அது என்ன செய்யும் எனவே இந்த கூடுதல் ஃப்ளோ இந்த பாக்கெட்டை ஹேண்ட்லரில் அழைக்கும் எனவே ஹேண்ட்லரில் உள்ள இந்த பாக்கெட் உண்மையில் ஒரு ஓபன்ஃப்ளோ பாக்கெட்டைக் கையாளுகிறது எனவே நிகழ்வில் பாக்கெட் ஏற்படும் போதெல்லாம் அதாவது சுவிட்சில் ஒரு பாக்கெட் காத்திருக்கிறது மேலும் அந்த பாக்கெட்டை கண்ட்ரோலர் பக்கத்தில் நிகழ்வில் பெற்றுள்ளீர்கள் எனவே நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் எனவே நாங்கள் போர்ட்டை பிரித்தெடுக்கிறோம் என்பதை நீங்கள் காணலாம் நாங்கள் பாக்கெட் பாராமீட்டர்ஸ்களை பிரித்தெடுக்கிறோம் பாக்கெட் செய்திக்கு சமமான பாக்கெட் டேட்டா பின்னர் ஈத்தர்நெட் ஹெட்டர் ஈத்தர்நெட் வகையிலிருந்து நாங்கள் வகையைப் பார்க்கிறோம் பின்னர் ஈத்தர்நெட் இன்டர்பேஸ்ஸில் இருந்து சோர்ஸ் அட்ரஸ் மற்றும் டெஸ்டினேஷன் அட்ரஸ் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் டேட்டா பகுதி ஐடியைப் பார்த்து பின்னர் ஃபார்வேர்ட்டிங் ரூல்ஸை உருவாக்குகிறோம் எனவே இங்கே ஃபார்வேர்ட்டிங் ரூல்ஸுகள் உருவாக்கப்படுகின்றன எனவே நாங்கள் மேக் அட்ட்ரஸ்யை கற்கிறோம் எனவே இங்கே நாம் ஃபார்வேர்ட்டிங் செய்கிறோம் எனவே ஃபார்வேர்ட்டிங் மேக் அட்ட்ரஸ்ஸில் டம்ப் செய்யப்படுகிறது பின்னர் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் ஃபார்வேர்ட்டிங் செய்ய மேக் அட்ட்ரஸ்யை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை அறிந்து கொள்வீர்கள் எனவே இங்கே ஃபார்வேர்ட்டிங் ரூல்ஸுகள் உருவாக்கப்படுகின்றன எனவே அதன் அடிப்படையில் நாங்கள் அவுட்புட் போர்ட்டை உருவாக்குகிறோம் எனவே பாக்கெட் அடுத்து அனுப்பப்படும் அதன்படி நடவடிக்கை வரையறுக்கப்பட்டுள்ளது பின்னர் சுவிட்சில் ஒரு புதிய ரூல்ஸ்ஸை இன்ஸ்டால் செய்கிறோம் எனவே இந்த புதிய விதிகள் அல்லது டேட்டா பாதையில் இந்த கூடுதல் ஃப்ளோ கமெண்ட்யுடன் புதிய ரூல்ஸ் சுவிட்சுக்குள் இன்ஸ்டால் செய்யப்படுகிறது எனவே நாங்கள் ஒரு பாக்கெட் அவுட் ஈவென்ட்டை உருவாக்குகிறோம் எனவே இந்த பாக்கெட் அவுட் ஈவென்ட் உண்மையில் கண்ட்ரோலரிடமிருந்து சுவிட்சுக்கு தகவல்களை அனுப்பும் மேலும் அது அந்த செய்தியை டேட்டா பாதையிலிருந்து டேட்டா பாதைக்கு அனுப்பும் எனவே அந்த வழியில் மினினெட்டில் கிடைக்கக்கூடிய வெவ்வேறு பஃங்க்ஷன்ஸ் அல்லது வெவ்வேறு கிளாசஸ் என்ன என்பதை நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கேற்ப இந்த ப்ரோக்ராம்மை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் எனவே பைதான் மொழியை நீங்கள் அறிந்திருந்தால் இந்த கோடை ஆராய்வதற்கு இதை மேலும் ஆராய நான் பரிந்துரைக்கிறேன் மேலும் இந்த வகையான கோடை கொண்டு விளையாடுவதைத் தொடங்குங்கள் உங்களுக்கு பைதான் மொழி தெரிந்திருக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் மற்ற கண்ட்ரோலர்களும் உள்ளன எனவே எடுத்துக்காட்டாக ஜாவாவில் எழுதப்பட்ட இந்த ஓபன் டேலைட் கண்ட்ரோலர் உள்ளது நீங்கள் அந்த கண்ட்ரோலரை முயற்சி செய்யலாம் எனவே உங்களுக்கு விரும்பத்தக்க உங்கள் கண்ட்ரோலரைத் தேர்வுசெய்து அதனுடன் விளையாடத் தொடங்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வகுப்பில் நாங்கள் விவாதிக்க விரும்பிய ஒன்று இது எனவே இந்த முழு விஷயங்களையும் எவ்வாறு செயலாக்குவது மற்றும் உங்கள் உள்ளூர் கணினியில் ஒரு எஸ் என் கண்ட்ரோலரை எவ்வாறு இயக்குவது என்பது பற்றி உங்களுக்கு ஒரு யோசனை கிடைத்ததாக நம்புகிறேன் எனவே இந்த மினினெட் எமுலேட்டர் இயங்குதளத்துடனும் நீங்கள் கற்றுக் கொள்ளும் வெவ்வேறு வகையான ப்ரோடோகாலுடன் அதை இயக்குமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் எனவே நாங்கள் பிங் அப்ப்ளிகேஷனை இயக்கியது போலவே இந்த தனிப்பட்ட ஹோஸ்டிலிருந்து ஒரு சாக்கெட் ப்ரோக்ராம்மிங்யையும் இயக்கலாம் உங்கள் சாக்கெட் ப்ரோக்ராம்மிங் அப்ப்ளிகேஷனை இயக்கலாம் மற்றும் அதை இங்கே இயக்கலாம் எனவே அதை மேலும் ஆராயுங்கள் எனவே இந்த நெட்வொர்க் ப்ரோடோகால் ஸ்டாக்கின் நல்ல புரிதல் அல்லது நல்ல நுண்ணறிவைப் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி